காலை வணக்கம் நண்பர்களே அந்த நோக்கத்திற்காக நாங்கள் ஏரோஃபாயில் பற்றி விவாதித்து வருகிறோம் இறுதியாக நாள் முடிவில் லிப்ட் உற்பத்தி சரியான விங் மூலம் இருக்க வேண்டும் லிப்ட் ட்ராக் விகிதம் பற்றி நீங்கள் பேசும்போது எங்கள் ஏர்பிளேன் ஏரோடையனமிக்கல் ரீதியாக செயல் திறனுள்ளதாக்குவதற்கு மீண்டும் விங் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறது நான் ஏர்பிளேன் சமப்படுத்த விரும்பும்போது தேர்வும் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஒரு ஏர்ஃபாயில் ஒரு முக்கிய பாத்திரத்தை வகிக்கிறது நீங்கள் ஏன் மிக முக்கியமான நுட்பமான பாத்திரத்தை வகிக்கிறீர்கள் இறுதியாக அதை சரியாகக் கையாளுங்கள் வடிவமைப்பு ஒரு நல்ல வடிவமைப்பு அல்ல என்பதை நீங்கள் காணலாம் நாங்கள் விவாதித்தவற்றின் சுருக்கத்தை நான் செய்தால் பொதுவாக எனது சொற்பொழிவுகளில் நான் இந்த அமர்வை மான் கி பாத் என்று அழைக்கிறேன் நான் திரும்பிச் செல்கிறேன் இந்த நேரத்தில் நான் கண்டறிந்த வீடியோக்களை நான் சரிபார்க்கிறேன் நான் மிக வேகமாக சென்றுவிட்டேன் அல்லது ஒருவேளை நான் பல தகவல்களைக் கொடுத்துள்ளேன் அதிகமான தகவல்களைக் கொடுப்பது அறிவைப் பகிர்வதற்கான சரியான வழி அல்ல அதனால்தான் நான் எப்போதும் ஒரு அமர்வை மான் கி பாதின் கீழ்உருவாக்குகிறேன் ஆனால் அடிப்படையில் நாங்கள் திருத்தம் செய்கிறோம் என் தவறுக்காக விஷயங்களை தெளிவுபடுத்த முயற்சிக்கிறோம் எனது பதிவின் போது நான் ஏதேனும் தவறு எழுதுவது அல்லது ஒரு குறிப்பிட்ட கருத்தை வேகமாகச் செல்வது போன்றவற்றில் நான் செய்திருக்கிறேன் அங்கு நான் சற்று மெதுவாக இருந்திருக்க வேண்டும் நான் செய்வேன் அதிக மன அழுத்தத்தை கொடுத்திருக்க வேண்டும் சுருக்கமாகச் சொல்வோம் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது ஏர்ஃபாயில் அல்லது ஏரோஃபாயில் தேர்வுகள் நாங்கள் நம்மை தயார்படுத்திக் கொள்வது முக்கிய மட்டத்தில் நமக்குத் தெரிந்திருந்தாலும் ஏரோஃபைல் என்றால் என்ன அதன் அளவுருக்கள் என்ன அதன் அளவுருக்கள் என்ன தீர்மானிக்கும் விரும்பிய பண்புகள் எல்மேக்ஸ் என்றால் என்ன ஆல்பா ஸ்டால் என்றால் என்ன சிமாக் என்றால் என்ன பிளோ பிளோ என்பது லேமினார் என்பது விங்கின் பெரும்பகுதியை விட அதிகமாக நீங்கள் விரும்புவதை அறிந்து கொள்வதன் மூலம் குறிப்பாக ஏரோடைனமிக் குணாதிசயங்களை மறைக்க முடியும் என்பதை நாங்கள் கண்டோம் நான் இந்த சி எல்மேக்ஸை எடுத்துக் கொண்டால் ஏர்பிளேன் பறக்கும் பெரும்பாலான நேரங்களில் அது சி எல்மேக்ஸில் பறக்காது என்பதை நாங்கள் அறிவோம் ஆனால் சி எல்மேக்ஸ் மீது நாம் ஏன் அதிக அழுத்தத்தை கொடுக்கிறோம் எளிமையான காரணத்திற்காக Vstall ஏர்பிளேன் ஒரு நிலையாக வேகமற்று பறக்க பராமரிக்கக்கூடிய குறைந்தபட்ச வேகம் என்பதை நாங்கள் புரிந்துகொள்கிறோம் Vstall2WSCLmax எனவே சி எல்மேக்ஸ் அதிகமாக இருந்தால் உங்கள் விஸ்டால் குறைவாக இருக்கும் ஒரு விஸ்டால் லோயர் உங்கள் எஞ்சின் சக்தி தேவை குறைக்கும் பல நன்மைகளைக் கொண்டுள்ளது மேலும் உங்களுக்கு Vtouchdown அல்லது Vtake off தெரியும் அவை கிட்டத்தட்ட 1 2 முதல் 1 3 மடங்கு Vstall போன்றவை எனவே Vstall குறைவாக இருந்தால் Vtake off மற்றும் Vtouchdown கூட குறைவாக இருக்கும் எனவே என்ஜின் சக்தி தேர்வில் உங்களுக்கு நேரடி தாக்கம் உள்ளது வடிவமைப்பாளருக்கு இன்னொரு விஷயம் இருக்கிறது நீங்கள் லே லடாக் போன்ற உயரமான இடத்திலிருந்து புறப்படுகிறீர்களா என்று பார்த்தால் கடல் மட்ட அடர்த்தியுடன் ஒப்பிடும்போது காற்றின் அடர்த்தி குறைவாக இருக்கும் ஆகவே அதிக உயரத்தில் இருப்பதால் ரோ அதிக உயரத்தில் இறங்குவதால் உங்கள் Vstall கடல் மட்டத்தில் தேவைப்படும் Vstallஐ விட அதிகமாக இருக்கும் என்று நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நான் அதை எவ்வாறு ஈடுசெய்வேன் ஏனென்றால் எப்படியிருந்தாலும் நான் லேவிலிருந்து வெளியேற வேண்டும் எனவே என்னிடம் ஒரு பெரிய சி எல்மாக்ஸ் இருந்தால் எனது எஞ்சின் சக்தி சரியாக வழங்கக்கூடிய விஸ்டாலின் பெரும்பகுதியை என்னால் நிர்வகிக்க முடியும் எனவே இது ஒரு வழி நீங்கள் ஏன் சி எல்மாக்ஸை விரும்புகிறீர்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் ஏர்பிளேன் டேக்ஆப் மற்றும் லேண்டிங் மிகவும் முக்கியமானது பெரும்பாலும் நீங்கள் சி எல்மாக்ஸில் பறக்கும் போது எல்மாக்ஸில் பறக்கிறேன் என்று சொல்லலாம் இது கோட்பாட்டளவில் நீங்கள் stallஅருகில் உள்ளது எனவே நான் தரையிறங்க வருகிறேன் என்று கற்பனை செய்து பாருங்கள் சில தரை விளைவு அல்லது தரையில் மேல்நோக்கி காற்று இருப்பதால் லோக்கல் அங்கிள் of அட்டாக் திடீரென்று அதிகரிக்கிறது பின்னர் நீங்கள் உண்மையில் இங்கே விழுகிறீர்கள் எனவே இந்த கட்டத்தில் நீங்கள் செயல்படாத மிக மோசமான செயல்பாட்டு வழி இது இந்த இடத்தில் நீங்கள் ஏன் செயல்படுகிறீர்கள் ஏனென்றால் எங்களுக்கு அதிக சி எல்மேக்ஸ் வேண்டும் எனவே உங்களிடம் ஏதேனும் இருந்தால் சி எல்மேக்ஸ் அதிகமாக உள்ளது ஏரோஃபாயில் காரணமாகவும் மற்ற கருத்தாய்வுகளின் காரணமாகவும் நீங்கள் டேக்ஆப் மற்றும் லேண்டிங் போது இங்கே பறக்க முடியும் எனவே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் எனவே ஒரு காரணம் உள்ளது நீங்கள் ஏன் உயர் சி எல்மாக்ஸில் செயல்பட விரும்புகிறீர்கள் எனவே ஒரு ஏரோஃபைலைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் நாம் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்க முயற்சிக்கிறோம் அந்த ஏரோஃபாயில் வடிவம் என்ன அதற்காக நான் சி எல்மேக்ஸ் அதிகமாக பெறுவேன் பொதுவாக வழக்கமான ஏரோஃபைல் சமச்சீர் மற்றும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் காண்பீர்கள் சி எல்மேக்ஸ் கிட்டத்தட்ட 1 2 இல் நிறைவுற்றது நாம் என்ன செய்வது அறிமுக கேம்பர் கேம்பரை அறிமுகப்படுத்துவதாக நாங்கள் சொல்கிறோம் அங்குதான் கேம்பர் பகுதி வந்தது எனவே சி எல்மேக்ஸை அதிகரிக்க நாங்கள் கேம்பரை அறிமுகப்படுத்தினோம் ஆனால் நான் கேம்பரை அறிமுகப்படுத்தும் தருணத்தில் ஒரு விஷயத்தைக் கவனியுங்கள் இந்த பகுதி அதாவது 0 இல் நீங்கள் சி எல்மாக்ஸையும் பெறுகிறீர்கள் எனவே இதுவும் அதிகரிக்கிறது மற்றும் அந்த ஏர்கிராப்ட் சமநிலைப்படுத்துவதன் மூலம் இதன் விளைவு என்ன என்பதை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நாங்கள் அவற்றைப் பற்றி பேசுவோம் stall மற்றும் CLmax ஒன்றாகச் செல்கின்றன உங்களிடம் ஏரோஃபைல் இருப்பதாகச் சொல்லலாம் இந்த தேர்வுமுறை செய்வதன் மூலம் நான் கேம்பரை அதிகரித்தால் சி எல்மாக்ஸ் அதிகரிக்கிறது ஆனால் ஸ்டாலும் குறைகிறது எனவே நான் சி எல்மாக்ஸை 1 4 அல்லது 1 5 க்குள் பெற முடியும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் விஸ்டால் தேவை டேக்ஆப் மற்றும் லேண்டிங் போது சி எல்மேக்ஸ் 2 அல்லது 2 5 அல்லது 3 ஆக இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பிறகு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எல்மேக்ஸ் புள்ளி ஏரோஃபாயில் மூலம் மட்டுமல்ல இது ஏற்கனவே அடிப்படையில் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே நான் உயர் லிப்ட் சாதனங்களைப் பயன்படுத்துகிறேன் உயர் லிப்ட் சாதனங்களைப் பற்றி இதைப் பற்றி விரிவாகப் பேசுவோம் இதன் அடிப்படையில் இதன் ஒரு பகுதி 10 டிகிரி 15 டிகிரி கீழே வைக்கப்படுகிறது எனவே அந்த நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் கேம்பரை திறம்பட மாற்றவும் உங்களுக்கு அதிக சி எல்மேக்ஸ் கிடைத்துள்ளது நான் இங்கே எழுதினேன் Cmac ஒரு கேம்பர் இருக்கும் தருணம் நாங்கள் கேம்பரை அறிமுகப்படுத்தினோம் இது கேம்பர் என்றால் நான் அறிமுகப்படுத்தப்பட்டேன் கீழ் பகுதியில் விளைந்த சக்தி இந்த திசையில் இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த திசையில் மேல் ஒன்று அவர்கள் கடந்து செல்லாது அதே புள்ளியில் எனவே ஏரோடைனமிக் சென்டர் பற்றி நீங்கள் இந்த சக்தியை ஏரோடைனமிக் சென்டர் மாற்ற விரும்பினால் அது Cmac எதிர்மறையாக இருக்கும் Cmac எதிர்மறையை நீங்கள் கையாள வேண்டிய ஒரு சவால் அது நீங்கள் மேலும் மேலும் கேம்பர் ஐக் கொடுக்கும்போது Cmac மேலும் மேலும் எதிர்மறையாக மாறும் Cmac மிகவும் எதிர்மறையாக இருப்பதில் என்ன பிரச்சினை அதைப் பார்ப்போம் ஸ்லைடு நேரம் 0955 ஐப் பார்க்கவும் இது ஒரு விங் என்று வைத்துக்கொள்வோம் இது ஹாரிஸ்ன்ட்டல் டைல் நான் இந்த ஏர்பிளேன்யை சமப்படுத்த விரும்புகிறேன் இது இந்த ஏர்பிளேன்யை காற்றில் சமநிலைப்படுத்துகிறது இது a c என்று சொல்லலாம் எங்காவது நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் C G இங்கே என்று சொல்லலாம் அனைத்து எளிமைப்படுத்தல்களிலும் C யை இங்கே எங்காவது வைக்கிறேன் அதாவது C யை விட a c விங் முன்னால் இருக்கும் ஒரு வழக்கை எழுதுகிறேன் இப்போது நீங்கள் என்ன நடக்கும் என்று நான் பார்க்கிறேன் நான் அங்கிள் ஆப் அட்டாக் கொடுக்கும்போது a நான் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஏரோடைனமிக் சக்தி இருக்கும் நான் இதற்கு செங்குத்தாக வரைகிறேன் இது கண்டிப்பாக இதற்கு செங்குத்தாக உள்ளது ஏனெனில் தாக்குதலின் சிறிய அங்கிள் ஆப் அட்டாக் நான் வரைந்து கொண்டிருக்கிறேன் இது இது போன்றது எனவே இங்கே ஒரு லிப்ட் உருவாக்கப்படும் இது C யில் ஒரு நோஸ் தருணத்தைக் கொடுக்கும் இது சமமாக இல்லாத 𝛼 இது உங்களுக்குத் தெரியும் இந்த 𝛼 வால் டவுன்வாஷ் காரணமாக இதை விட குறைவாக இருக்கும் எனவே இது இங்கே ஒரு சக்தியை உருவாக்கும் மேலும் இந்த சமநிலை C G நோஸ் அப் பற்றிய தருணத்தைக் கொடுக்கும் தருண சமநிலை இருப்பதை நான் உறுதி செய்ய வேண்டும் இது நோஸ் டவுண் தருகிறது எனவே லிப்ட் மற்றும் தூரங்களை நான் உறுதி செய்ய வேண்டும் இதனால் ஒரு கணம் சமநிலை இருக்கும் ஆனால் சிக்கல் நீங்கள் ஒரு முறை கேம்பேரேட் விங் வைத்திருந்தால் உங்களிடம் ஏற்கனவே மற்றொரு Cmac உள்ளது இது 0 க்கும் குறைவாக உள்ளது இந்த கணமும் உள்ளது Gயைப் பற்றிய தருணத்தை நீங்கள் சரிசெய்ய வேண்டும் ஏனெனில் விங் மீது லிப்ட் செய்யப்படுகிறது இது வால் மீது தூக்குவதன் மூலம் சமப்படுத்தப்படுகிறது மேலும் Cmac காரணமாக வரும் நோஸ் டவுண் தருணத்தை நீங்கள் சமப்படுத்த வேண்டும் எனவே நான் விங் யை எறிந்தால் இது இப்படி வரும் எனவே வால் மூலம் நான் Cmac ஐயும் சமன் செய்கிறேன் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக Cmac என்ன நடக்கிறது என்பது 0 க்கும் குறைவாக உள்ளது நோஸ் டவுண் எனவே இங்கே எந்த ஆல்பாவும் நோஸ் டவுண் கொடுக்கிறது எனவே இது Cmac எதிர்மறையைக் கையாள முடியாது ஆனால் அதைச் செய்வதற்கான வழிகள் உங்களிடம் உள்ளன அதை நாங்கள் பார்ப்போம் என்று உங்களுக்குத் தெரியும் நாங்கள் வால் ஒரு எதிர்மறை அமைப்புக் கோணத்தில் வால் வைக்கிறோம் இது நோஸ் அப் கொடுக்கும் இந்த திசையில் சக்தியைக் கொடுக்க முயற்சிக்கிறது கணத்தின் நேரம் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் நிலைத்தன்மையிலும் கட்டுப்பாட்டிலும் செய்துள்ளீர்கள் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரு கேம்பர்டு ஏரோஃபாயிலைப் பயன்படுத்தும் தருணம் தயவுசெய்து Cmac ஐப் பற்றி கவனமாக இருங்கள் நீங்கள் Cmac ஐ மிகப் பெரிய எதிர்மறையாக இருக்க அனுமதிக்கக் கூடாது பிறகு நீங்கள் அபராதம் செலுத்த வேண்டும் அல்லது அதை எப்படி செய்வது என்பதைக் கையாளும் சிறிய பொறியாளரின் வழியை நீங்கள் செய்ய வேண்டும் இதைத்தான் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் இது உங்களுக்கு புதிதாக ஒன்றும் இல்லை நிச்சயமாக நீங்கள் இந்த விஷயங்களைச் செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு லேமினார் பிளோ முதலியன தெரியும் நீங்கள் வழக்கமான ரெனால்ட்ஸ் நம்பர் Reynolds number விங் யில் கட்டிக்காத்தல் வேண்டும் எனவே நீங்கள் ஒரு லேமினார் விங் உற்பத்தியை உருவாக்க விரும்பினால் அதே நேரத்தில் லேமினார் பிளோ உருவாக்க முடியும் என்பதோடு அந்த விங் யை சுத்தமாக வைத்திருப்பதும் கோருகிறது ஏனெனில் சிறிய துகள்கள் ஓட்டத்தை துர்புலென்ட் பிளோ மாற்றக்கூடும் நான் விவாதித்துக் கொண்டிருந்த மற்றொரு தலைப்பு உள்ளது இந்த திக்கனஸ் டு கார்ட் விகிதம் சரியானது நான் CLmax சதி செய்தால் போக்கு இதுபோன்றது என்று விவாதத்திலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட பொதுவாக இது 10 முதல் 14 சதவிகிதம் வரை இருக்கும் இவை வடிவமைப்பு எண் வழக்கமான எண்கள் சரியானவை விளைவைப் பொருத்தவரை அதிகபட்ச சி எல்மாக்ஸைப் பெறுவீர்கள் எனவே பெரும்பாலான வடிவமைப்பு குறைந்த சப்ஸோனிக் நாம் கண்டுபிடிப்போம் அவை இதைச் சுற்றி இயங்கும் நீங்கள் அதிவேகமாகச் செல்லும் தருணம் இந்த மேக் நம்பர் விளைவும் சரியாக வரும் ஏனென்றால் உங்களிடம் சிறிய இருக்க வேண்டும் இதனால் நீங்கள் அதிகரிக்கும் இழுவைக் குறைக்கலாம் எனவே அங்கு t c தேவை மேக் நம்பர் விளைவால் தீர்மானிக்கப்படும் எனவே t c அதிகரிக்கும் போது ட்ராக் ஒத்த ட்ராக்ம் அதிகரிக்கும் எனவே இது 6 சதவிகிதம் இது 20 சதவிகிதம் என்று எதிர்பார்க்கலாம் பொதுவாக வெவ்வேறு வகை ஏரோஃபாயிலின் அடிப்படையில் அதிகரிப்பு இருக்கும் ஆனால் நீங்கள் அதிகரிப்பதால் நீங்கள் செலுத்தும் அபராதம் இருக்கப் போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ட்ராக் சரியாக அல்லது CD ட்ராக் கோஏபிசிஎன்ட் சம்மந்தப்பட்டது பின்னர் கிரிட்டிக்கல் மேக் நம்பர் நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்று விவாதித்த மற்றொரு விஷயம் அதாவது பிறீ ஸ்ட்ரீம் மேக் நம்பர் free stream Mach Number இது முதல் முறையாக ஏரோஃபாயில் சில பகுதிகள் அல்லது ஏரோஃபாயில் ஏதேனும் ஒரு புள்ளி மேக் 1 ஐ அடைகிறது நான் பார்த்தால் மேக் நம்பர்க்கு எதிராக இந்த கிரிட்டிக்கல் மேக் நம்பர் Mcr நான் 0 8 மற்றும் அனைத்துமே இருந்தால் இது பொதுவாக இதுபோன்றதாக இருக்கும் மேலும் இந்த பகுதி 10 முதல் 12 சதவிகிதம் வரை இருக்கும் பொதுவாக t c உடன் Mcr இந்த வகையான மாறுபாட்டை நீங்கள் காணலாம் இது 14 முதல் இருக்கலாம் அல்லது 14 இருக்கலாம் 20 முதல் 24 சதவிகிதம் இருக்கலாம் நீங்கள் 10 முதல் 12 சதவிகிதம் தாண்டிச் செல்வதால் Mcrல் ஒரு பெரிய வீழ்ச்சி உள்ளது அது மிக முக்கியமான உரிமை எனவே நீங்கள் ஒரு ஹை சப்ஸோனிக் ஏர்பிளேன் செல்ல முயற்சிக்கும்போது சில காரணங்களால் நீங்கள் ஒரு அதிகத்திற்கு செல்ல விரும்பினால் நீங்கள் எந்த வகையான அபராதத்தை சரியாக செலுத்தப் போகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் ஒன்று நீங்கள் நான் மிகவும் தீவிரமாக இருந்தால் வேறு வழியில்லை என்றால் நீங்கள் அதிக க்கு செல்ல வேண்டும் ஒரு புரிதல் உங்களுக்கு ஒரு ஸ்வீப் கொடுக்க முயற்சிக்க உதவும் ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளும்போது நீங்கள் லிப்ட் இழக்கிறீர்கள் அத்துடன் எனவே இவை அனைத்தும் ஒருவித தேர்வுமுறை சரியானவை இந்த மோதல்களுடன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் ஒரு பொதுவான வடிவமைப்பாளராக நீங்கள் காணும் எண்களை நீங்கள் உணர விரும்பினால் பொதுவாக உங்கள் 10 முதல் 14 சதவிகிதம் இருக்கும் இந்த மண்டலம் பெரும்பாலும் மேக் நம்பர் வரம்பில் 0 6 0 7 வரை இருக்கும் 10 முதல் 14 சதவீதம் அல்லது 12 முதல் 14 சதவீதம் வரை சரியாக இருக்கும் நீங்கள் அதிக வேகம் 2 அல்லது மேக் 3 க்குச் செல்லும்போது நீங்கள் பொதுவாக அல்லது 4 சதவிகிதத்தை நோக்கி வருவீர்கள் அவை பொதுவாகக் கிடைக்கின்றன மேலும் சரியாகச் சோதிக்கப்படுவது இது சரியான அளவு அந்த வித்தியாசத்தை நீங்கள் காணலாம் 10 முதல் 12 வரை அல்லது 14 சதவிகிதம் முதல் 4 சதவிகிதம் வரை 6 சதவிகிதம் 5 சதவிகிதம் சரியாக இருக்கலாம் எனவே இது உங்களிடம் இருக்க வேண்டிய ஒரு அவதானிப்பு மேலும் தயவுசெய்து இந்த Mcr மற்றும் CL ஆகியவற்றைப் புரிந்து கொள்ளுங்கள் ஒருவித தொடர்பு உரிமை உள்ளது நீங்கள் CL இழுக்கும்போது CD கொடுக்கப்பட்ட CL உரிமைக்கு தனித்துவமான மதிப்பைக் கொண்டிருக்கும் என்பதை நினைவில் கொள்க எனவே CL அதிகரிக்கும் CD அதிகரிக்கும் எனவே Mcritical பொதுவாக கடினமான யோசனையுடன் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதைப் பார்ப்போம் இது 0 8 ஆக இருந்தால் இதிலிருந்து அதிகம் பெற வேண்டாம் இது Mcritical இது 0 3 ஆக இருக்கலாம் மற்றும் இந்த புள்ளிகள் இது 0 1 முதல் 0 4 ஆகும் இதுCL எனவே உங்களிடம் கிரிட்டிக்கல் மேக் நம்பர் 0 8 உள்ளது நீங்கள் உயர் CL க்குச் செல்லும்போது கிரிட்டிக்கல் மேக் நம்பர் ஒரு பெரிய வீழ்ச்சி உள்ளது Mcr எனவே நீங்கள் அதிக CL இல் பறக்கிறீர்கள் என்றால் உங்கள்Mcrகுறைக்கப் போகிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் ஆனால் நீங்கள் 0 1 முதல் 0 4 வரை செயல்படுகிறீர்கள் அந்த நேரத்தில் Mcr அதிகபட்சமாக இருக்கும் நிர்வகிக்கக்கூடிய உரிமை கேம்பர் லைன் யில் நாங்கள் நடத்திய மற்றொரு விவாதம் இது எனவே நான் இங்கே எழுதுகிறேன் மான் கி பாத் ஒன்று கேம்பர் இருப்பிடமாக இருந்தது அது அதிகபட்ச கேம்பர் சரியானது மற்றும் கேம்பர் அளவு அதிகபட்ச கேம்பர் எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் ஏன் அறிமுகப்படுத்தினீர்கள் கேம்பர் CLmax உயர் உரிமையைப் பெறுவதே இதன் நோக்கம் அதிகபட்ச கேம்பரின் இருப்பிடத்தைப் பொருத்தவரை புரிந்துகொள்ளுதல் என்பது ஒரு விளிம்பில் இருந்து ஒரு வழக்கமான எண்ணிலிருந்து அளவிடப்பட்ட கார்ட் 40 சதவிகிதம் அமைந்திருந்தால் குடல் உணர்வு என்னவென்றால் அது நல்ல கையாளுதல் குணங்களை சரியாக வழங்குகிறது அதிகபட்ச இந்த இடத்தை லீடிங் எட்ஜ்மு நோக்கி நகர்த்தினால் என்ன ஆகும் ஆம் இது உண்மையில் உங்கள் CLmax ஓரளவு அதிகரிக்கிறது இருப்பினும் உங்கள் ஸ்டாலிங் ஆல்பா ஸ்டால் மிக வேகமாக குறைகிறது எனவே நீங்கள் உண்மையிலேயே அதிகபட்சமாக முன்னும் பின்னுமாக எடுத்துக்கொண்டால் திடீரென்று வலதுபுறமாக நிற்கும் விங் ஒரு போக்கு இருப்பதைக் காண்பீர்கள் எனவே ஒரு வடிவமைப்பாளராக அமைக்கப்பட்டிருக்கும் எல்லா தரவையும் நீங்கள் லீடிங் எட்ஜ்லிருந்து சுமார் 40 சதவிகிதம் அதிகபட்சமாகக் கண்டறிந்தால் நீங்கள் அதைக் காணலாம் இது கருத்தியல் கட்டத்திலிருந்து தொடங்கலாம் சாத்தியம் நல்ல கையாளுதல் குணங்களை சரியாக வழங்க இந்த அனுபவங்களை நான் பகிர்கிறேன் இவை நீதிமன்றத்தில் நீங்கள் சவால் செய்யக்கூடிய எண்கள் அல்ல 40 35 ஆக இருக்கலாம் 37 ஆக இருக்கலாம் ஆனால் அது 10 சதவிகிதம் அல்ல மற்றவர்களின் அறிவை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் CL வெர்ஸஸ் 𝛼 மற்றும் கார்ட் சதி செய்தால் இது 40 சதவிகித இருப்பிடத்திற்கானது அதாவது அதிகபட்சம் முன்னணி விளிம்பிலிருந்து 40 சதவிகிதம் ஆகும் இன்னொன்று நான் வரையினால் இது 15 சதவீத இடம் இது ஒரு சோதனை தரவிலிருந்து வந்தது என்பதை நீங்கள் எளிதாகக் காணலாம் இது தர்க்க உரிமையைப் பின்பற்றுகிறது அதிகபட்சம் முன்னோக்கி இருந்தால் பிளோ மிக வேகமாக வலதுபுறமாக இருக்கும் எனவே இயற்கையாகவே இது மிக வேகமாக நிறுத்தப்படும் 15 சதவிகித இருப்பிடம் முன்பே நிறுத்தப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் இது திடீரென்று இதுவும் இது போன்றதல்ல இது திடீரென்று இது குணங்களைக் கையாளும் வரையில் நல்லதல்ல யாராவது என்னிடம் கேட்டால் நான் தரவுத் தொகுப்பை சரிபார்க்கிறேன் நான் CLmax எதிராகtc தெரிந்து கொள்ள விரும்பினால் என்ன வகையான நான் எடுக்க வேண்டும் பொதுவாக நீங்கள் 12 முதல் 14 சதவிகிதம் CLmax அதிகபட்சமாக இருப்பீர்கள்CLmax இது பொதுவாக குறைந்த வேகத்திற்கு 12 முதல் 14 சதவிகிதம் வரை கிடைக்கும் அதிகபட்ச மதிப்பாக இருக்கும் ஏனென்றால் அதிக வேகத்தில் உங்களுக்குத் தெரியும் CLmax இல்லை என்று நாங்கள் கூறுவோம் ட்ராக் முக்கியமானது ஏனெனில் இறுதியாக CLCD முக்கியமானது எனவே இதை அந்த வகையில் உணர வேண்டும் மேலும் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் காண முடிந்தால் அதிகரித்தால் கிரிட்டிக்கல் மேக் எண்கள் குறைகின்றன எனவே நீங்கள் அதிவேக ஏர்பிளேன் வடிவமைக்கிறீர்கள் என்றால் அதிக சப்ஸோனிக் கூட எனவே மனிதனை நீங்கள் அறிவீர்கள் அதிகரிப்பது உங்களுக்கு CLmax இல் நன்மை இருக்கலாம் ஆனால் நான் அபராதம் கொடுக்க வேண்டும் கிரிட்டிக்கல் மேக் நம்பர் குறையும் எனவே இந்த உரிமையை மேம்படுத்த மாற்று முறைகள் மாற்று பண்புகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஏனெனில் அதிகமாக இருக்க வேண்டும் மேலும் அது கீழே செல்லும்போது அல்லது மேலே செல்லும்போது இழுவை வேறுபாடு மேக் நம்பர் குறைகிறது இது அதிவேகத்திற்கானது இது வடிவமைப்பாளரிடமிருந்து அதிகபட்ச வியர்வையை ஈர்க்கிறது ஏனென்றால் நேற்று நாங்கள் ட்ராக் டிவேர்ஜ்ன்ஸ் மேக் நம்பர் வரையறுத்துள்ளோம் என்பது CDயில் கூர்மையான உயர்வு உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே நீங்கள் பெறும் நன்மை எதுவாக இருந்தாலும் ஹை சப்ஸோனிக் ஏர்பிளேன் ட்ராக் டிவேர்ஜ்ன்ஸ் மேக் நம்பர்க்கு இது எங்களுக்கு திருப்தியைத் தரவில்லை என்றால் நான் உங்களுக்கு வேறு வழியைக் கண்டுபிடிப்பேன் லீடிங் எட்ஜ் ரெடிஸ் என்று அழைக்கப்படும் ஒன்றையும் நாங்கள் தொட்டுள்ளோம் இதை ஆரம் 4 சதவிகிதம் 6 சதவிகித நாண் இடையே குறிப்பிட்டுள்ளேன் மேக் நம்பர் அதிகம் பாதிக்கப்படவில்லை அந்த மேக் சுற்றி 0 4 முதல் 0 75 வரை பாருங்கள் ஆம் சி எல்மாக்ஸில் சிறிய உயர்வு காணப்படுகிறது ஆனால் சிறியது இவை சில அவதானிப்புகள் மட்டுமே நீங்கள் உண்மையில் ஒரு ஏர்பிளேன் வடிவமைக்கும்போது நாங்கள் தரவுத்தாள் பார்ப்போம் நினைவுகூர முயற்சிப்போம் ஓ இந்த அர்த்தம் என்ன நடக்கிறது அல்லது சரியாக இல்லை இன்று நான் இதை மட்டுமே செய்வேன் என்று நினைத்தேன் தயவுசெய்து எனது சொற்பொழிவுகளுக்குச் சென்று சில பாடப்புத்தகங்களையும் எடுத்து தொடர்புடைய விஷயங்களைப் படியுங்கள் தரவைப் பார்க்கவும் கூகிள் செய்யவும் இது ஒரு வடிவமைப்பு பாடத்தைக் கற்றுக்கொள்வதற்கான சிறந்த வழியாகும் ஏனென்றால் நாளின் முடிவில் இங்கே ஒரு வரம்பாக இருக்கும் எந்த உள்ளமைவையும் வடிவமைக்க நாங்கள் ஒன்றாக அமரவில்லை மிக்க நன்றி